இண்டர்கனெக்ட் மாடலிங் குறித்த விவாதத்தைத் தொடர்கிறோம் நமது கடைசி சொற்பொழிவை நாம் நினைவுகூர்ந்தால் வெவ்வேறு லேயர்ரில் ரெசிஸ்டிவ் மற்றும் காப்பாசிட்டிவ் பாதிப்புகளைப் பார்த்தோம் நாம் ஒரு லேயர்ரில்லிருந்து மற்றொன்றுக்கு நகரும்போது ரெசிஸ்ட்டன்ஸ் மற்றும் காப்பாசிட்டன்ஸ் மதிப்புகள் மற்றும் அளவுகள் எவ்வாறு மாறுபடும் என்பதை பார்த்தோம் நமது விவாதங்களைத் தொடர்ந்து இப்போது டிபியூஸ்சன் மற்றும் பாலிசிலிகான் லேயர்களைப் பார்க்கிறோம் n மற்றும் p இரு பகுதிகளுக்கும் டிபியூஸ்சன் காப்பாசிட்டன்ஸ் மிக அதிகமாக இருப்பதைக் கண்டோம் எவ்வளவு அதிகம் மதிப்புகள் கேட் காப்பாசிட்டன்ஸ்களுடன் ஒப்பிடப்படுகின்றன டிபியூஸ்சன் லேயர்ரில் மற்றொரு சிக்கல் என்னவென்றால் டிபியூஸ்சன் அதிக ரெசிஸ்ட்டன்ஸ் கொண்டுள்ளது டிபியூஸ்சன் என்பது ஒரு லேயர் ஆகும் அங்கு ரெசிஸ்ட்டன்ஸ் மற்றும் காப்பாசிட்டன்ஸ் மதிப்புகள் இரண்டும் அதிகமாக இருக்கும் எனவே தளவமைப்பில் உள்ள 2 கூறுகளுக்கு இடையில் சில இன்டர்கனேக்ஷன் டிபியூஸ்சன் லேயர் வேண்டும் என்று சொல்லலாம் ஆனால் இதற்கு நேர்மாறாக ஒரு பாலிசிலிகான் லேயர்ரில் மின்தேக்கத்தின் குறைந்த மதிப்பைக் கொண்டுள்ளது ஆனால் ரெசிஸ்ட்டன்ஸ் மதிப்பு R இன்னும் அதிகமாக உள்ளது ஆனால் காப்பாசிட்டன்ஸ் மதிப்பு டிபியூஸ்சனை விட மிகக் குறைவாக இருப்பதால் சில சந்தர்ப்பங்களில் நாம் 2 புள்ளிகளை இன்டர்கனேக்ஷன் செய்ய வேண்டியிருக்கும் நான் உங்களுக்கு தரும் எடுத்துக்காட்டில் இணைப்புகளுக்கு பாலிசிலிகான் லேயரைப் பயன்படுத்த பட்டுள்ளது கடைசி சொற்பொழிவின் போது நாம் பார்த்த இந்த தளவமைப்பை பார்க்கிறீர்கள் அங்கு ஒரு CMOS இன்வெர்ட்டரின் அமைப்பை நாங்கள் காண்பித்தோம் அது எப்படி இருக்கிறது நான் உண்மையான குறியீட்டு இந்த திட்ட அமைப்பைக் காட்ட இந்த வரைபடத்தைக் காண்பிப்பேன் ஆனால் நான் இப்போது பேசுவது என்னவென்றால் எங்களிடம் 2 இன்வெர்ட்டர்கள் உள்ளன அவை லேயர்ரில் இணைக்கப்பட்டுள்ளன ஒருவேளை நாங்கள் ஒருவித பப்பர்ரை வடிவமைக்கிறோம் இது A இது B மற்றும் இது C என்று சொல்லலாம் வரைபடங்களை வரைய முயற்சிப்போம் வரைபடத்தில் இவை Vdd மற்றும் தரை லைன்ஸ் நான் 2 கேட்களுக்கு அருகருகே காட்டுகிறேன் இவை டிபியூஸ்சன் கோடுகள் இது p டிபியூஸ்சன் இங்கே ஒரு தொடர்பு உள்ளது இங்கே தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் இங்கே தொடர்பு கொள்ளுங்கள் பின்னர் 2 டிரான்சிஸ்டர்களை உருவாக்கும் பாலிசிலிகான் லைன்ஸ் உள்ளது மேலும் 2 டிரான்சிஸ்டர்களை உருவாக்கும் மற்றொரு பாலிசிலிகான் லைன் உள்ளது இது இந்த செயல்பாட்டின் வரைபட அமைப்பாகும் முந்தைய விஷயத்தில் நாம் காணும் ஒரு விஷயம் இங்கே இந்த தளவமைப்பு வெளியீடு f ஒரு உலோக லேயர்ரில் எடுக்கப்படுவதைக் காட்டினோம் இந்த தொடர்பு இணைப்பு உண்மையில் ஒரு டிபியூசனுக்கும் உலோகத்திற்கும் இடையிலான தொடர்பாக இருக்கும் அதனால்தான் இந்த லைன் நீல நிறமாகக் காட்டப்பட்டது ஆனால் இதை இங்கே பார்த்தால் இந்த வெளியீடு அடுத்த இன்வெர்ட்டரின் உள்ளீட்டிற்கு செல்ல வேண்டும் இந்த வெளியீட்டை இந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு 2 மாற்று வழிகள் உள்ளன அவற்றை நான் காட்டுகிறேன் முதலில் இங்கிருந்து நாம் ஒரு உலோகக் லைன்னை இங்கு கொண்டு செல்கிறீர்கள் இங்கே நாம் ஒரு தொடர்பு இணைப்பை உருவாக்குகிறீர்கள் இங்கே உலோகத்திற்கும் பாலிசிலிகானுக்கும் இடையில் மற்றொரு தொடர்பு இணைப்பை உருவாக்குகிறீர்கள் இப்போது மற்றொரு மாற்றத்தை பாற்க்கலாம் இந்த லைன்னை உலோகத்தில் வரைய வேண்டாம் நேரடியாக ஒரு பாலிசிலிகான் லைன்னை பயன்படுத்துங்கள் நாம் ஒரு பக்கத்தில் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு எந்த தொடர்பும் தேவையில்லை அது ஏற்கனவே பாலிசிலிகானில் உள்ளது எனவே இந்த பக்கத்தில் மட்டுமே உங்களுக்கு பாலிசிலிகான் மற்றும் டிபியூஸ்சன் இடையே தொடர்பு தேவைப்படலாம் இந்த தொடர்புகள் ஒவ்வொன்றும் கூடுதல் பகுதியை ஆக்கிரமித்துள்ளதை நாம் காண்கிறீர்கள் மேலும் தாமதங்கள் மற்றும் பிற விஷயங்களில் கூடுதல் RC தேவைபடுகிறது எனவே தொடர்பைக் குறைப்பது ஒரு நல்ல விஷயம் இந்த 2 டிரான்சிஸ்டர்களும் ஒன்றாக நெருக்கமாக இருந்தால் நாம் இதை நேரடியாகவும் பாலிசிலிகானில் எடுக்கக்கூடிய வெளியீட்டையும் நேரடியாக இணைக்க முடியும் இதனால் அடுத்த கேட்க்கு நேரடியாக பீட் பன்ன முடியும் இங்கே குறிப்பிடப்படுவது என்னவென்றால் நாம் எப்போதாவது பாலிசிலிகானை கேட்களுக்கு இடையில் மிகக் குறுகிய வயர்களைப் பயன்படுத்தலாம் ஆனால் டிபியூஸ்சன் இன்டர்கனேக்ஷன் இணைக்கப்படுவதைத் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் டிபியூஸ்சன் லேயர்ரில் R மற்றும் C மதிப்புகள் இரண்டும் அதிகமாக உள்ளன நாம் வயர்களை மாடல் செய்யும் போது பல்வேறு தாமத மாடல்களை முன்னர் பார்த்தோம் விநியோகிக்கப்பட்ட ரெசிஸ்ட்டன்ஸ் மற்றும் காப்பாசிட்டன்ஸ் மதிப்புகள் இருக்கும் எனவே எதிர்கொள்ளும் மொத்த ரெசிஸ்ட்டன்ஸ் எதிர்க்கும் சுமை R ஆக இருக்கலாம் மற்றும் மொத்த காப்பாசிட்டன்ஸ் சுமை C ஆக இருக்கலாம் ஆனால் வயர்களை நீண்ட தூரத்திற்கு செல்லும் போது ஒரே இடத்தில் மொத்த ரெசிஸ்ட்டன்ஸ் R க்கு பதிலாக ஒரு மாடல் குறிப்பிடப்படுகிறோம் N செக்மென்ட்கள் இருப்பதைப் போலவும் எதிர்ப்பானது R ஆல் N ஆகவும் R ஆல் N தொடராகவும் N முறை என தோன்றும் இதேபோல் மொத்த காப்பாசிட்டன்ஸ் C இது C ஆல் N ஆகவும் C ஆல் N தொடராகவும் N முறை என தோன்றும் எனவே இந்த இன்டர்கனேக்ஷன் வயர்களை மாடலிங் செய்வதற்கான சில வழிகள் இவை வயர்கள் அதன் நீளத்துடன் விநியோகிக்கப்பட்ட இந்த RC மதிப்புகளுடன் விநியோகிக்கப்பட்டதாக கருதப்படுகின்றன இது உண்மையில் லம்பட் எலிமென்ட் மாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த மதிப்புகளை நாம் விநியோகிக்க பாரம்பரியமாக 3 வழிகள் உள்ளன ஒன்று L மாடல் என்று அழைக்கப்படுகிறது அங்கு R மற்றும் C யை நாம் இப்படி காட்டுகிறோம் இந்த R தொடரில் உள்ளது அதன் பிறகு C தரையில் இணையாக வருகிறது இந்த பை மாடலில் R தொடரில் உள்ளது மற்றும் மொத்த காப்பாசிட்டன்ஸ் C 2 ஆகவும் C 2 ஆகவும் பிரிக்கப்படுகிறது அவை முன்னும் பின்னும் இணையாக வருகின்றன மற்றும் T மாடல் C இருக்கும் இடத்தில் தலைகீழ் பிளவுபடவில்லை ரெசிஸ்ட்டன்ஸ் மதிப்பு பிரிக்கப்பட்ட இடத்தில் இது ஒரு T போல தோன்றுகிறது இப்போது இது போன்ற பல்வேறு மாடல்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன மேலும் துல்லியமான தாமதத்தைப் பொறுத்தவரை பிரித்தெடுக்கப்பட்ட மதிப்புகள் ரெசிஸ்ட்டன்ஸ் காப்பாசிட்டன்ஸ் மற்றும் பிற விஷயங்களால் பெறப்பட்ட ஒரு பண்பு ஒப்பிடப்பட்டுள்ளது எனவே இது பை மாடல் யின் செக்மென்ட் என்று கண்டறியப்பட்டுள்ளது நாம் 3 செக்மென்ட்களைப் பயன்படுத்தினால் ஒன்றைத் தொடர்ந்து மற்றொன்று அதைத் தொடர்ந்து மற்றொன்று அது போதுமான துல்லியமானதாகக் கருதப்படுகிறது அதாவது 3 துல்லியமானது 3 சதவிகிதம் அதாவது உண்மையான 3 சதவிகிதம் எனவே 3 செக்மென்ட் பை மாடல் மிகச் சிறந்த முடிவுகளைத் தருகிறது ஆனால் நாம் L மாடலைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதே அளவிலான துல்லியத்தை அடைய உங்களுக்கு இந்த L மாடலின் 100 செக்மென்ட்கள் தேவை எனவே உருவகப்படுத்துதலின் போது கணக்கீட்டு நேரத்தின் அடிப்படையில் இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் நாம் கிளாக் ரூட்டிங் மற்றும் பிற விஷயங்களைச் செய்யும்போது தாமதத்தை சமப்படுத்த முயற்சிக்கும்போது இன்டர்கனேக்ஷன் தாமதத்தை விரைவாக மதிப்பிடுவதற்கு எல்மோர் தாமத மாடலை பயன்படுத்துகிறோம் என்பதை முன்னர் பார்த்தோம் ஆனால் அங்கு நமக்கு சில மதிப்பீடு விரைவாக தேவை நாம் இந்த மாடல்களின் பல நிலைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உருவகப்படுத்துதளுக்கு நேரம் எடுக்கும் எனவே அந்த நிகழ்வுகளுக்கு என்ன செய்யப்படுகிறது அந்த சந்தர்ப்பங்களில் குறுகிய வயர்களை செக்மென்ட்களில் எல்மோர் தாமதத்தை மதிப்பிடுவதற்கு ஒற்றை செக்மென்ட் பை மாடல் பை மாடல் பயன்படுத்தப்படுகிறது இப்போது இது 3 செக்மென்ட் பை மாடலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே உதாரணம் இது போன்றது மீண்டும் 180 நானோமீட்டர் செயல்முறையை எடுத்துக்கொள்வோம் 2 உலோக வயர் என்று கருதுகிறோம் இது 5 மில்லிமீட்டர் நீளமும் 0 32 மைக்ரோமீட்டர் அகலமும் கொண்டது என்று சொல்லலாம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0951 வயர் எப்படி இருக்கும் வயர் இப்படி இருக்கும் நீளம் 5 மி மீ அகலம் 0 32 மைக்ரோமீட்டர் நான் முன்பு சொன்னது போலவே நாம் மீண்டும் சதுர பெட்டிகளின் அடிப்படையில் அதைப் பிரிக்க முயன்றால் இந்த சதுரம் ஒவ்வொன்றும் 0 32 மைக்ரானாக 0 32 மைக்ரானாக இருக்கும் இது 0 32 ஆகவும் இருக்கும் எனவே இதுபோன்ற எத்தனை பெட்டிகள் இருக்கும் இதை 5 மிமீ ஆக பிரிக்கலாம் 5 மிமீ என்றால் என்ன 5 மில்லி x 10 பவர் மைனஸ் 3 0 32 x 10 பவர் மைனஸ் 6 இது 5000 க்கு வருகிறது நாம் இந்த 32 ஐ வெளியே எடுத்தால் மற்றொரு 2 பூஜ்ஜியங்களை 32 ஆல் வகுக்கப்படுகிறது இது 16000 க்கு வருகிறது 2 மெட்டல் வயர்களுக்கு R பெட்டியின் மதிப்பு ஒரு பெட்டிக்கு 0 05 ஓம் இப்போது நாம் ஏற்கனவே பெட்டிகளின் எண்ணிக்கை 16000 என மதிப்பிட்டோம் நாம் அந்த எண்ணிக்கையை 16000 ஆல் 0 05 ஆல் பெருக்கினால் மொத்த ரெசிஸ்ட்டன்ஸ் சுமார் 781 ஓம்களுக்கு வரும் இதுவே ரெசிஸ்ட்டன்ஸ் கணக்கிடும் முறை ஒரு பெட்டியின் ரெசிஸ்ட்டன்ஸ் மதிப்பை மதிப்பிடுங்கள் பெட்டியின் ரெசிஸ்ட்டன்ஸ் மதிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது R பெட்டி 0 05 மற்றும் நாம் இந்த இரண்டையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஒரு பெட்டியின் ரெசிஸ்ட்டன்ஸ் பெட்டிகளின் எண்ணிக்கையால் பெருக்கப்படுகிறது எனவே இந்த மதிப்பு சுமார் 781 ஓம்கள் இந்த உலோக 2 வயர்களுக்கு ஒரு மைக்ரான் காப்பாசிட்டன்ஸ் ஒரு மைக்ரோமீட்டருக்கு 0 2 ஃபெம்டோ ஃபாரட் ஆகும் வயர்கள் 5 மிமீ நீளமாக இருப்பதால் 5000 மைக்ரோமீட்டர் பெருக்கினால் அது 1 பைக்கோபாரட் ஆகிறது எனவே 3 செக்மென்ட் pi இல் 3 ரெசிஸ்ட்டன்ஸ்கள் உள்ளன 781 ஐ 3 ஆல் வகுத்தால் சுமார் 260 கிடைக்கும் எனவே 260 260 260 மற்றும் இந்த 1 பைக்கோபாரட் 6 ஆல் வகுக்கப்படுகிறது இது தோராயமாக 167 ஃபெம்டோ ஃபராட் வருகிறது இந்த காப்பாசிட்டன்ஸ் ஒவ்வொன்றும் 167 ஆக இருக்கும் ஏனென்றால் நாம் அவற்றைச் சேர்த்தால் அது 1 pF ஆக இருக்கும் எனவே இந்த மாடல் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது இப்போது மாடல் உருவாக்கப்பட்டவுடன் உண்மையில் உருவகப்படுத்த பல வழிகள் உள்ளன ஸ்பீஸ் உருவகப்படுத்துதல் செய்யப்படலாம் அல்லது தாமதத்தை விரைவாக மதிப்பிடுவதை இந்த மாடலில் இருந்து செய்ய முடியும் அடுத்து மதிப்பிடுவதற்கான வழியைப் பார்ப்போம் ஒரு வயர்ரின் RC தாமதத்தை நாம் காணலாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் 10 X இன்வெர்ட்டர் 2 X இன்வெர்ட்டரை இயக்குகிறது என்னிடம் ஒரு பெரிய இன்வெர்ட்டர் உள்ளது இது ஒரு சிறிய இன்வெர்ட்டரை இயக்குகிறது இதை நான் 10 X என்று சொல்கிறேன் இதை நான் 2 X என்று சொல்கிறேன் 10 X இப்போது நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே இங்கே சேனலின் பரப்பளவு K by K என சொல்லலாம் ஆனால் 10 X சேனலின் பரப்பளவு 10 K by 10 K ஆக இருக்கும் இது 10 X என்று சொல்வதன் அர்த்தம் இது தான் இது நிச்சயமாக 2 X அது 5 K ஆக இருக்க வேண்டும் ரெசிஸ்ட்டன்ஸ்களின் மதிப்பு கேட்ஸ் ரெசிஸ்ட்டன்ஸ்க்கு 2 5 கிலோ ஓம் மைக்ரோமீட்டர் என்று கருதுகிறோம் இங்கு RC க்கான எல்மோர் தாமதம் R ஐ நாம் கருத்தில் கொள்ளும்போது எல்மோர் தாமதத்தை நாம் பொதுவாகக் கருதுகிறோம் இந்த 781 ஓம்ஸ் மற்றும் 1 பிகோபராட் ஆகியவற்றை ஏற்கனவே மதிப்பிட்டுள்ளோம் எனவே இது 781 ஓம் மற்றும் 1 பிகோபாரட் 500 மற்றும் 501 ஸ்டிட்ச் பை என பிரிக்கப்பட்டுள்ளது இப்போது இங்குள்ள கேட்டில் nMOS க்கு 0 36 மைக்ரோமீட்டர் ஆகும் இப்போது இங்கே நாம் தரையில் செல்லும் பாதையை nMOS என்று கருதுகிறோம் எனவே நாம் 2 5 கிலோ 0 36 ஆல் பெருக்கினால் அது 690 ஓம் வரை வரும் எனவே இங்கே பயனுள்ள ரெசிஸ்ட்டன்ஸ் சுமை 65 ஓம் இருக்கும் இதேபோல் மறுபுறம் 2 டிரான்சிஸ்டர்கள் உள்ளன அவை நிச்சயமாக 2 X நாம் அந்த n மற்றும் p வகைகளின் காப்பாசிட்டன்ஸ்ஸை மதிப்பிட்டல் இங்கே காட்டப்படவில்லை இது 4 ஃபெம்டோபராடிற்கு வருகிறது நாம் இப்போது இந்த முழு சுற்றுகளையும் உருவகப்படுத்த வேண்டும் நாம் டிரைவரை மாடலாக கொண்டுள்ளோம் ஒரு இன்வெர்ட்டர் உள்ளது இது திறம்பட டிரைவாகிறது எனவே நான் சொல்வது என்னவென்றால் அங்கே ஒரு புல் டவுன் புல் அப் உள்ளது இந்த மாடலில் நான் தரையில் செல்லும் பாதையைத் தேடுகிறேன் எனவே புல் டவுன் 690 ஓம் இங்கே இந்த விளைவு உள்ளது ஒரு காப்பாசிட்டன்ஸ் சுமை உள்ளது இது புல் அப் அளவைக் குறிக்கிறது மற்றும் டிரான்சிஸ்டர்களை புல் டவுன் செய்கிறது இதை நாம் உருவகப்படுத்தினால் தாமதம் சுமார் 1 1 நானோ விநாடிகள் ஆகும் இது போன்ற ஒரு பிரச்சினை நமக்கு இருந்தால் இது காட்டுகிறது இது போன்ற சில மாடலிங் பயன்படுத்தவும் பின்னர் உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தவும் நாம் தாமதத்தைப் பெறக்கூடிய கருவிகள் உள்ளன அடுத்து க்ரோஸ்டாக்கிற்கான சிக்கல்களுக்கு வருவோம் இப்போது ஒரு மின்தேக்கி சார்ஜ்சை வைத்திருக்கிறது அது உடனடியாக மின்னழுத்தத்தை உடனடியாக மாற்றாது எனவே மின்தேக்கி அதன் தகடுகளுக்கு குறுக்கே ஒரு சார்ஜ்சை வைத்திருப்பதால் சார்ஜ் நகரவும் சிதறவும் சிறிது நேரம் ஆகும் எனவே மின்னழுத்தம் v முதல் 0 வரை செல்லும் என்று உடனடியாக நாம் கூற முடியாது அதற்கு நேரம் எடுக்கும் அதனால்தான் ஒரு சிதைவு மற்றும் சார்ஜ் வெளியேற்றம் நடைபெறுகிறது இப்போது இதுபோன்ற ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதிக இணக்கத்தன்மையைக் கொண்ட 2 இணை வயர்கள் உள்ளன இங்கே காட்ட முயற்சிப்போம் இது போன்ற ஒரு வயர் உள்ளது இது போன்ற மற்றொரு வயர் உள்ளது எனவே இந்த 2 வயர்களுக்கு இடையில் அதிக காப்பாசிட்டன்ஸ் உள்ளது என்று சொல்லலாம் எனவே ஒரு வயர்ரில் 0 முதல் 1 வரை அல்லது 1 முதல் 0 வரை ஒரு சமிக்ஞை மாற்றம் இருந்தால் மற்ற வயர் எதையாவது சுமந்து செல்லலாம் அது ஒரு நிலையான மின்னழுத்த சமிக்ஞையை சுமந்து கொண்டிருப்பதாகக் கூறலாம் அது ஒரு மாறிலி மின்னழுத்த சமிக்ஞையைக் கொண்டு செல்வதாகக் கூறலாம் ஆனால் இந்த காப்பாசிட்டன்ஸ் விளைவு காரணமாக என்ன நடக்கும் என்பதுதான் எனவே மற்ற லயனில் திடீரென உயர்வு ஏற்படும் போதெல்லாம் இங்கேயும் இது போன்ற ஒரு தொந்தரவு இருக்கும் மீண்டும் இங்கே இது போன்ற ஒரு தொந்தரவு இருக்கும் இது லயன்களுக்கு இடையே ஆன க்ரோஸ்டாக் பாதிப்பு என்று அழைக்கப்படுகிறது இது காப்பாசிட்டன்ஸ் இணைப்பு அல்லது க்ரோஸ்டாக் ஆகும் இப்போது இந்த க்ரோஸ்டாக் என்ன விளைவிக்கிறது நான் சொன்ன உதாரணம் மாறாத வயர்களில் சத்தம் இந்த இரண்டாவது வயர் நிலை மாறவில்லை அது மாறவில்லை முதலாவது மாறிக்கொண்டிருந்தது எனவே மாறாத வயர்களில் சில சத்தம் தூண்டப்படுகிறது இரண்டாவதாக சுவிட்ச் வயர்களில் அதிக தாமதம் ஏற்படலாம் ஏன் பொதுவாக இந்த இன்டர்கனேக்ஷன் வயர் சில காப்பாசிட்டன்ஸ் சுமைகளை எதிர்கொண்டது இது CL மற்றும் இந்த ரெசிஸ்ட்டன்ஸ் R என்றால் RCL க்கு விகிதாசாரமாக RC தாமதம் இருக்கும் ஆனால் இப்போது C படத்திலும் வருவதால் இந்த CL மதிப்பு அதிகரிக்கும் எனவே RC மதிப்பும் அதிகரிக்கும் அதனால்தான் சிக்னல் லயனில் தாமதமும் அதிகரிக்கும் இப்போது இதை இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் நான் A மற்றும் B ஐக் காட்டிய இந்த 2 வயர்களை கூறுவோம் ஆகவே அவற்றுக்கிடையேயான காப்பாசிட்டன்ஸ் இப்படி காட்டப்பட்டுள்ளது இங்கே நான் காட்டிய வரைபடத்தைப் போலவே இது C அருகிலுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது மேலும் இந்த இரண்டு வயர்களும் ஏதேனும் ஒரு லேயர்ரில் சரியாக இயங்குகின்றன அதற்குக் கீழே சப்ஸ்ட்ரேட் உள்ளது மேலும் சப்ஸ்ட்ரேட் பொதுவாக தரை அல்லது சில நிலையான ஆற்றலுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சப்ஸ்ட்ரேட்க்கு இந்த வயர்களின் காப்பாசிட்டன்ஸ் உள்ளது என்று நாம் கூறலாம் எனவே இதை C கிரவுண்ட் மற்றும் C கிரவுண்ட் என்று அழைப்போம் மதிப்பு இரண்டிற்கும் ஒன்று எனவே சமமான மாடல் இதுபோல் தெரிகிறது இந்த C கிரவுண்ட்டை நாம் ஒரு ஒற்றை காப்பாசிட்டன்ஸ் ஆக காட்டுகிறோம் ஆனால் உண்மையில் அது அதன் மேல் லேயர்ரில் மற்றும் கீழ்லேயர்க்கான காப்பாசிட்டன்ஸ் ன் கூட்டுத்தொகையாக இருக்கும் மற்றும் நான் சமமான சுற்றை ஒன்றாகக் காட்டுகிறேன் இப்போது மில்லரின் விதி அல்லது ஒரு போஸ்டுலேட் உள்ளது இது மில்லர் விளைவு என்று அழைக்கப்படுகிறது இது 2 வயர்களுக்கு இடையிலான காப்பாசிட்டன்ஸ் ன் பயனுள்ள மதிப்பு அது அவர்களின் நடத்தையைப் பொறுத்தது என்று கூறுகிறது எனவே 2 வயர்களுக்கு இடையிலான காப்பாசிட்டன்ஸ் இது என்று அவர்கள் நிலையான முறையில் சொல்ல முடியாது அவை எவ்வாறு மாறுகின்றன என்பதைப் பொறுத்து 3 சூழ்நிலைகள் இருக்கலாம் அவை மாறவில்லை என்றால் தூண்டப்பட்ட காப்பாசிட்டன்ஸ் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு மாறுதல் இருக்கும் போதெல்லாம் பிரச்சினை வரும் இப்போது 3 சூழ்நிலைகள் உள்ளன ஒன்று முதல் வயர் மாறுவது 0 முதல் 1 வரை அல்லது 1 முதல் 0 வரை இரண்டாவது வயர் நான் எடுத்த உதாரணத்தைப் போல மாறவில்லை அடுத்து இரண்டு வயர்களும் ஒரே திசையில் 0 முதல் 1 வரை அல்லது 1 முதல் 0 வரை மாறுகின்றன மூன்றாவது இரண்டு வயர்களும் தலைகீழ் திசையில் முதலில் ஒன்று 1 முதல் 0 வரை மாறுகிறது இரண்டாவது ஒன்று 0 முதல் 1 வரை மாறுகிறது இந்த 3 வகைகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன அதாவது இப்போது மற்ற லைனில் உள்ள பாதிப்பை நான் பார்க்கிறேன் அதாவது இது உண்மையில் மாறுகிறது எனவே A லைனில் ஒரு மாற்றம் உள்ளது இப்போது B என்ன நடக்கிறது என்பது முதல் வகையில் உள்ளது B நிலையானது மற்றும் A இல் டெல்டா V க்கு சமமான மின்னழுத்தத்தில் மாற்றம் ஏற்பட்டது டெல்டா என்று சொல்லலாம் VDD 0 முதல் VDD வரை மாறிக்கொண்டே இருந்தது எனவே பயனுள்ள காப்பாசிட்டன்ஸ் C கிரவுண்ட் மற்றும் C அருகிலுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் அவற்றில் ஒன்று தரையில் இருந்தது மற்றொன்று மாறுகிறது இரண்டாவது கேஸ் என்னவென்றால் இரண்டும் ஒன்றாக மாறுகிறது டெல்டா V என்றால் இந்த புள்ளி 0 முழுவதும் மின்னழுத்த மாற்றத்தை குறிக்கிறது இந்த கேப்பாசிட்டிவ் பிளேட் முழுவதும் மின்னழுத்தம் இல்லை எனவே C அருகிலுள்ள படத்திற்குள் வராது தரையில் காப்பாசிட்டன்ஸ் மட்டுமே C கிரவுண்ட் மட்டுமே படத்தில் வரும் ஆனால் அவை எதிர் திசையில் மாறினால் அவற்றில் ஒன்று 0 முதல் 1 வரையிலும் மற்றொன்று 1 முதல் 0 வரையிலும் செல்கிறது என்றால் மின்னழுத்தங்களின் வேறுபாடு இரண்டு முறை 2 VDD சரியானதா இது 0 முதல் VDD வரை செல்கிறது இது VDD இலிருந்து 0 க்கு செல்கிறது எனவே டெல்டா மாற்றம் இரண்டு மடங்கு VDD ஆக இருக்கலாம் ஏனெனில் இது பிளஸ் VDD ஆக மாற்றுகிறது இது மைனஸ் VDD ஆக மாற்றுகிறது எனவே இங்கே அருகிலுள்ள காப்பாசிட்டன்ஸ்ஸின் விளைவு இரட்டிப்பாகும் A ஆல் வெளிப்படுத்தப்படும் பயனுள்ள காப்பாசிட்டன்ஸ் இதுவாக இருக்கும் மேலும் மில்லர் விளைவு காரணமாக மூன்றாவது காளம் மில்லர் கோஏபிசியன்ட் பேக்டர் என குறிப்பிடப்படுகிறது இரண்டும் ஒன்றாக மாறும்போது விளைவு மிகக் குறைவு எனவே அதை ஒரு ஒப்பீட்டு மதிப்பு 0 ஆல் குறிக்கிறோம் அதாவது இது சிறந்த நிலைமை எனவே அவற்றில் ஒன்று நிலையானது மற்றும் மற்றொன்று மாறும்போது விளைவு 1 க்கு அதிகமாகக் குறிப்பிடப்படுகிறது ஆனால் அவை எதிர் திசையில் மாறும்போது அதை நாம் 2 ஆல் குறிக்கிறோம் வழக்கமாக நாங்கள் க்ரோஸ்டாக்கைப் பொறுத்து ஒரு சுற்று பகுப்பாய்வு செய்யும் போது வெவ்வேறு சூழ்நிலைகளை வெவ்வேறு MCF மதிப்புகள் மூலம் நியமிக்க முடியும் இதன் மூலம் எந்த MCF மதிப்பு மிகவும் முக்கியமானது மற்றும் தேவைகள் அதாவது உடனடி கவனம் எதற்கு தேவை என்பதை நாம் அடையாளம் காணலாம் இன்னும் சில க்ரோஸ்டாக் இரைச்சலைப் பார்ப்போம் இந்த சமன்பாடுகள் மற்றும் சூத்திரங்கள் இந்த 2 வயர்களை மாறுவதைக் காணலாம் ஒரு வயர் மற்ற வயரின் மின்னழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அவை அஃகிரெஸ்ஸர் மற்றும் விக்டிம் என்று அழைக்கப்படுகின்றன அஃகிரெஸ்ஸர் என்பது சமிக்ஞை மாற்றம் நிகழும் வயர் மற்றும் விக்டிம் என்பது சத்தம் இணைந்திருக்கும் வயர் எனவே முந்தைய வரைபடத்தைப் பின்தொடர்வது போல 2 வயர்களுக்கு இடையில் உள்ள காப்பாசிட்டன்ஸ் C அட்ஜர்ஸ்ன்ட் இது C அட்ஜர்ஸ்ன்ட் விக்டிம் தரையில் மற்றொரு காப்பாசிட்டன்ஸ் கொண்டு உள்ளது அது C g மற்றும் d ஆகும் இப்போது அஃகிரெஸ்ஸர் மின்னழுத்தத்தை டெல்டா V அஃகிரெஸ்ஸர் அழவிற்க்கு மாற்றவும் இங்குள்ள மின்னழுத்தத்தின் தொடர்புடைய மாற்றம் விக்டிம் வோல்ட்டில் எவ்வளவு இருக்கும் இது ஒரு எளிய மின்தேக்கி சமன்பாடு நாம் ஒரு எளிய சுற்று பகுப்பாய்வு செய்தால் இங்கே மின்னழுத்தத்தின் மாற்றம் இருக்கும் என்பதை நாம் எளிதாகக் காணலாம் அவை தொடரில் 2 காப்பாசிட்டன்ஸ் அதாவது இது போன்ற ஒரு இணை இணைப்பு போல இருக்கும் இது C அட்ஜர்ஸ்ன்ட் C கிரௌண்ட் C அட்ஜர்ஸ்ன்ட் ஆல் பெருக்கப்படும் C அட்ஜர்ஸ்ன்ட் மதிப்பு பெரியது என்றால் இதன் விளைவு அதிகமாக இருக்கும் ஆனால் C அட்ஜர்ஸ்ன்ட் மதிப்பு மிகச் சிறியதாக இருந்தால் V அஃகிரெஸ்ஸர் மற்றும் V விக்டிம் மதிப்பு சிறியதாக மாறும் மற்றொரு உதாரணம் மற்றொரு கேஸ்ஸை எடுத்துக் கொள்வோம் இங்கே விக்டிம் கேட்டால் இயக்கப்படுகிறது அதாவது இயக்கப்படும் நாய்ஸ் பைய்ட்டிங் அதாவது முந்தைய கேஸ்ஸில் விக்டிம் மிதக்கும் ஒரு லைன்னில் உள்ளது என்று கருதுகிறேன் எனவே கேட்கள் எதுவும் இந்த வாயிலை இயக்கவில்லை ஆனால் இங்கே நான் ஒரு இன்வெர்ட்டர் இருப்பதாகக் கூறுகிறேன் இதன் வெளியீடு விக்டிம் உடன் இணைக்கப்பட்டுள்ளது முந்தைய கேஸ்ஸில் இன்வெர்ட்டர்ருக்கு சமமான மாடல் லோட் ரெசிஸ்டென்ஸ் இந்த R விக்டிம் உருவாகலாம் இப்போது உங்கள் சமமான சுற்று இதுபோல் தெரிகிறது இங்கே R விக்டிம் இருக்கிறது எனவே இந்த சுற்றுக்கு நாம் மீண்டும் ஒரு கணக்கீடு மற்றும் சுற்று பற்றிய பகுப்பாய்வு செய்தால் நாம் இதைப் போன்ற ஒரு சமன்பாட்டைப் பெறலாம் விக்டிம் மின்னழுத்தத்தின் மாற்றம் இருக்கும் C அட்ஜர்ஸ்ன்ட் C கிரௌண்ட் C அட்ஜர்ஸ்ன்ட் டெல்டா அஃகிரெஸ்ஸர் இருக்கிறது இப்போது இந்த புதிய காரணி உள்ளது 1 1 K K என்பது டவ் அஃகிரெஸ்ஸர் டவ் விக்டிம் என்பது அஃகிரெஸ்ஸர்ரின் RC தாமதம் R அஃகிரெஸ்ஸர் x மொத்த காப்பாசிட்டன்ஸ் R விக்டிம் இந்த K 0 க்கு அருகில் இருந்தால் அது விக்டிம் பிலோட்டிங்க்கு சமமாக இருக்கும் ஆனால் K அதிகரிக்கும் போது அதன் மதிப்பு மாறும் இந்த மதிப்பு குறைவாகிவிடும் உண்மையில் இன்வெர்ட்டர் இந்த க்ரோஸ்டாக் க்கு எதிராக போராட முயற்சிக்கிறது இது க்ரோஸ்டாக் இரைச்சலை குறைக்கிறது ஏனெனில் முன்பு வயர் பிலோட்டிங்க் ஆக இருக்கும்போது மதிப்பு அதிகமாக இருந்தது ஆனால் இப்போது அது இந்த K உடன் போராடுவதால் அது 0 ஐ விட அதிகமாக இருந்தால் மதிப்பு குறைவாகிவிடும் வகுத்தல் எண் அதிகமாக இருக்கும் உங்கள் சுற்று பொறுத்துக்கொள்ளும் அளவுக்கு இரைச்சல் விளிம்பை விட இரைச்சல் குறைவாக இருந்தால் அதைப் பற்றி நாம் கவலைப்படக்கூடாது என்று இரைச்சல் உட்குறிப்பு கூறுகிறது இது ஒரு நிலையான CMOS தர்க்கமாக இருந்தால் ஒரு இரைச்சல் இருந்தால் கூட சில ஸ்பைக் அது இறுதியில் தீரும் நாம் டைனமிக் CMOS தர்க்கத்தைப் பயன்படுத்துகிறோம் என்றால் முன் சார்ஜ் தர்க்கம் அல்லது அது போன்ற ஏதாவது இருந்தால் இந்த ஸ்பைக் அல்லது முக்கியமான சில மின்னழுத்தங்கள் வெளியேற்றப்படலாம் ஆனால் இந்த குறைபாடுகள்ல் இந்த இரைச்சல் தாமதம் அதிகரிக்கும் மற்றும் இதேபோல் DRAM நினைவுகள் டைனமிக் RAM தரவு காப்பாசிட்டன்ஸ் வாக சேமிக்கப்படும் காப்பாசிட்டன்ஸ்க்கு சார்ஜ் இந்த இரைச்சலின் காரணமாக சில காப்பாசிட்டன்ஸ் வெளியேற்றப்படலாம் பதில் தவறாக இருக்கலாம் நாம் வயர் பொறியியல் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பற்றி பேசலாம் இந்த இரைச்சல் பாதிக்ககூடிய காப்பாசிட்டிவை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது லைனின் அகலம் லைனின் இடைவெளி ஆகியவற்றைக் கொண்டு விளையாடக்கூடிய சில விஷயங்கள் உள்ளன எந்த அடுக்கில் நாம் அதை வரைகிறோம் அடுக்கைப் பொறுத்து காப்பாசிட்டிவ் மற்றும் ரெசிஸ்ட்டிவ் விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும் மற்றும் அது ஷீல்டிங் என்று அழைக்கப்படுகிறது ஷீல்டிங் முக்கியமானது ஷீல்டிங் பல எடுத்துக்காட்டுகளைக் காட்டியுள்ளோம் இங்கு இது ஷீல்டிங் இல்லை a0 b0 a1 b1 a2 b2 ஆகிய 6 லைன்கள் அவை ஒன்றுக்கொன்று இணையாக அமைக்கப்பட்டன அருகருகே ஆனால் இங்கே a0 a1 a2 என்று சொல்லலாம் அவற்றில் VDD ground VDD ground என 3 யை காட்டுகிறோம் அவை மின்வழங்கல் லைன்களுக்கு இடையில் உள்ளன ஒருவித ஷீல்டிங் உள்ளது இந்த லைன்களில் உள்ள இரைச்சல் ஷீல்டிங்ன் காரணமாக அடுத்த சமிக்ஞை லைன்க்கு பரவாது நாம் விரும்பினால் இந்த ஷீல்டுகளுக்கு இடையில் ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்களை வைத்திருக்கலாம் VDD பின்னர் 2 a0 a1 பின்னர் கிரௌண்ட் பின்னர் a2 a3 பின்னர் VDD மற்றும் பல இவை பொதுவாகப் பயன்படுத்தப்படும் சில நுட்பங்கள் ரிப்பீட்டர்கள் பற்றி ஏற்கனவே கூறியுள்ளோம் எனவே இதை விரிவாகக் கூறவில்லை ஒரு வயரின் தாமதம் நீளத்திற்கு விகிதாசாரமாக இருப்பதைக் கண்டோம் இந்த R நீளத்திற்கு விகிதாசாரமாகும் RC நீளத்திற்கும் விகிதாசாரமாகும் எனவே RC தாமதம் L ஸ்குயர்க்கு விகிதாசாரமாகிறது நீண்ட நீளமான L நீளத்தை N செக்மென்ட்களாக L பை N L பை N L பை N என நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மீண்டும் வடிவமைப்பதற்காக அதை L பை N ஆக பிரித்தால் ஒவ்வொரு செக்மென்ட்டின் நீளம் L பை N ஆக இருக்கும் வயர் காப்பாசிட்டன்ஸ் ஒரு அடிப்படை ஸ்குயரின் L பை N காப்பாசிட்டன்ஸ் ஆக இருக்கும் ரெசிஸ்ட்டன்ஸ் ஒரு அடிப்படை ஸ்குயரின் L பை N ஆக இருக்கும் இன்வெர்ட்டரின் அகலம் W ஆக இருந்தால் பொதுவாக pMOS மெதுவான இயக்கம் வைத்திருப்பதால் பரிதாக இருக்கும் W மற்றும் 2 W என்பது வழக்கமான மதிப்பு பொதுவாக இது 2 W க்கும் குறைவாக இருக்கும் கேட் காப்பாசிட்டன்ஸ் மதிப்பு இந்த லைனாக இருக்கும் ரெசிஸ்ட்டன்ஸ் மதிப்பு W ஆல் வகுக்கப்படும் மற்றும் காப்பாசிட்டன்ஸ் விகிதாசார W இல் அதிகரிக்கும் முழு வயர்க்கும் சமமான சுற்றில் வயர் காப்பாசிட்டன்ஸ் முழு நீளத்திற்கு Cw ஆக இருக்கும் ரெசிஸ்ட்டன்ஸ் முழு நீளத்திற்கு Rw ஆக இருக்கும் சமமான சர்க்யூட் இதுபோல் இருக்கும் டிரைவிங் சர்க்யூட்டில் இது R பை W ஆக இருக்கும் இன்வெர்ட்டர் சுமை திறன் Cw ஐ ஏற்றும் மேலும் ஒவ்வொரு செக்மென்ட்டின் RC தாமதத்திற்கு இது Rw பை N ஆக இருக்கும் இது Cw L பை 2 N CW L பை 2 N இதன் மூலம் நாம் இன்டர்கனேக்ட் மாடலிங் குறித்த விவாதத்தின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த சொற்பொழிவில் இதன் சில தொடர்புடைய சிக்கல்களைப் பார்ப்போம் இந்த லைனின் இடைவெளி மற்றும் லைனின் அகலம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன நாம் இதை வடிவமைப்பு விதிகள் என்று அழைக்கிறோம்